இறுதியான குறிப்புகள் இந்த பாடத்திட்டத்தில் திருத்தி வடிகட்டி சுற்று பற்றி படித்துள்ளோம் நாம் அதை உருவகப்படுத்தியுள்ளோம் அதை எப்படி வடிவமைப்பது என்பது நமக்கு தெரியும் அலை வடிவங்களைப் பார்த்தோம் பக் மாற்றி பூஸ்ட் மாற்றி பக் பூஸ்ட் மாற்றி போன்ற தனிமைப்படுத்தப்படாத மாற்றிகள் பற்றிய விவாதத்துடன் அதை வரிசைப்படுத்தினோம் உள்ளீட்டு வெளியீட்டு தொடர்பின் மூலம் அலை வடிவங்களைப் பார்த்தோம் மேலும் அவற்றை எவ்வாறு வடிவமைத்து உருவகப்படுத்துவது என்பதையும் பார்த்தோம் இதைத் தொடர்ந்து முன்னோக்கி மாற்றி ஃப்ளை பக் மாற்றி டெரிவேட் மாற்றிகள் போன்ற தனிமைப்படுத்தப்பட்ட மாற்றிகள் பற்றிய விவாதம் நடைபெற்றது பக்கிலிருந்து பெறப்பட்டவை முன்னோக்கி புஷ் புள் அரை பாலம் முழு பாலத்தையும் பக் பூஸ்ட் பெறப்பட்ட மாற்றி இது ஃப்ளை பக் மாற்றி ஆகும் பின்னர் பல வெளியீட்டு மாற்றிகள் தலைப்பில் விவாதித்தோம் அந்தச் சிக்கலை எப்படிக் கையாளுகிறோம் என்பதைப் பார்த்தோம் பல வெளியீட்டு மாற்றி அல்லது பல வெளியீட்டு மாற்றியின் அனைத்து வெளியீடுகளையும் ஒழுங்குபடுத்த முயற்சித்தேன் DC DC மாற்றியின் ஒற்றை வெளியீட்டிற்கு PI மாற்றியை இயக்க முயற்சிப்பதையும் நாம் பார்த்தோம் மேலும் நம்முடைய மாற்றியின் உருவகப்படுத்துதல் முடிவுகளைப் பார்க்க முயற்சித்தோம் இது நெருக்கமான சுழற்சியில் உள்ளது மற்றும் உண்மையில் இரண்டு கட்டமைப்புகளைப் பார்த்தோம் ஒன்று ஃபீட் ஃபார்வேர்ட் மற்றும் ஒன்று ஃபீட் ஃபார்வர்ட் இல்லாமல் இந்த கட்டுப்பாட்டு கட்டமைப்புகளின் பின்னணியில் உள்ள கோட்பாட்டைப் பார்த்தேன் DC DC மாற்றி மற்றும் கட்டுப்படுத்திகள் தலைப்புக்கு நீங்கள் சரியான முறையில் உணர்திறனை பெறுவீர்கள் என்று நான் இப்போது யூகிக்கிறேன் உருவகப்படுத்துதல் ஒரு சிறந்த கருவி இது கற்றலுக்கான சிறந்த கருவியாகும் இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் திறந்த மூல கருவிகளை அறிமுகப்படுத்துவது பற்றி குறிப்பாக நான் நினைத்தேன் ஏனெனில் இது நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒன்று மற்றும் நம்முடைய மாணவர்களில் பலருக்கு விலையுயர்ந்த மென்பொருளுக்கு பணம் செலுத்த வழி இல்லை அவர்கள் சில மாற்று ஏற்பாடுகளை கொண்டிருக்க வேண்டும் திறந்த மூலக் கருவிகள் மூலம் அனைத்தையும் செய்யும் இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்கிறோம் நிச்சயமாக விண்டோஸில் நீங்கள் வாங்கக்கூடிய ஏராளமான கருவிகள் உள்ளன மாட்லாப் ஸ்பைஸ் காஸ்டர் மற்றும் பிற சமமான மென்பொருட்கள் போன்ற அனைத்து சிமுலேஷன்களையும் பின்னர் நாம் இந்த பாடத்திட்டத்தில் நாம் சென்று விவாதித்த வடிவமைப்பு வேலைகளையும் செய்ய பயன்படுத்த முடியும் ஆனால் இந்தப் பாடத்திட்டத்தைப் பொறுத்த வரையில் ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் சிமுலேஷன் மற்றும் இந்த ஓப்பன் சோர்ஸ் டூல்களைப் பயன்படுத்துதல் அல்லது மற்றபடி மிகவும் நல்லது உண்மையில் சுற்று பற்றிய ஆழ்ந்த அறிவை உங்களுக்கு வழங்குகிறது மற்றும் இது ஒரு நல்ல கற்றல் தளமாகும் இருப்பினும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேசையில் உள்ள உண்மையான வன்பொருள் செயலாக்கத்தை எதுவும் மாற்ற முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது உங்களுக்கு சுற்றுக்கு அதிகபட்ச ஆழ்ந்த அறிவை வழங்கும் எனவே படிப்படியாக நான் பரிந்துரைக்கிறேன் மற்றும் நீங்கள் ஒரு ஆய்வக அட்டவணையில் செயல்படுத்துவதை நோக்கி மேலும் மேலும் செல்ல வேண்டும் என்று பரிந்துரைக்கிறேன் ஒரு உருவகப்படுத்துதலால் கூட கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாத பல சிக்கல்கள் உள்ளன மேலும் நீங்கள் கொடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது மருத்துவ மற்றும் மருத்துவராக இருக்கும் எடுத்துக்காட்டாக நான் கூறுவேன் வன்பொருள் இல் உள்ள EMI சிக்கல்கள் சிறிய சிக்கல்கள் உள்ள உண்மையான வன்பொருளில் தளவமைப்பு மற்றும் ரூட்டிங் போன்ற சிறிய விஷயங்கள் ஒரு லூப்பில் இருக்கும் ஒரு சிறிய சுற்று இருக்கும் பின்னர் அந்த லூப் வழியாக ஒரு மின்னோட்டம் பாயும் மேலும் அந்த வளையத்தின் வழியாக மின்னோட்டம் பாய்வதால் ஒரு மின்காந்த கதிர்வீச்சு இருக்கும் ஏனெனில் லூப் ஒரு ஆண்டெனாவைப் போல செயல்படும் பின்னர் இது ஒரு அண்டை சுற்றுடன் இணைக்கப்படலாம் மேலும் இந்த சிக்கலை உருவகப்படுத்துதலில் காண்பிப்பது அல்லது உருவகப்படுத்துதலில் பிரதிபலிப்பது மிகவும் கடினம் ஏனெனில் மாதிரிகள் இல்லை மேலும் இது தளவமைப்பு மற்றும் ரூட்டிங் சிக்கல்கள் போன்ற பிற அளவுருகளை அதிகம் சார்ந்துள்ளது எனவே நீங்கள் இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு இவற்றை மனதில் கொள்ள வேண்டும் நீங்கள் உருவகப்படுத்துதலைச் செய்யும்போது உருவகப்படுத்துதலில் இருந்து கிடைக்கும் முடிவுகள் உங்கள் கருத்துகளை ஒருங்கிணைக்கும் என்ற பொருளில் சிட்டிகை உப்பைக் சேர்ப்பது போல உருவகப்படுத்துதலைப் பயன்படுத்த முயற்சிக்கவும் இது உங்கள் வடிவமைப்பு சரியானது என்று சொல்லும் இது அதிக மின்னோட்டத்தை கையாள முடியும் இந்த குறிப்பிட்ட சாதனம் இவ்வளவு மின்னழுத்தத்தை கையாள முடியும் இவ்வளவு மின்னழுத்தத்தை தாங்கும் மற்றும் இதுவே நடைமுறையில் உள்ள பாதை இது ஒரு குறிப்பிட்ட சுற்றுக்கு மின்னோட்டம் செல்லும் பாதையாகும் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த கருத்துக்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து புரிந்து கொள்ள முடியும் மற்றும் சிறந்த நுண்ணறிவுகளை இதில் பெற முடியும் ஆனால் வன்பொருளில் செயல்படுத்தும் போது நீங்கள் மற்ற சிக்கல்கள் மற்றும் தொந்தரவுகள் மற்றும் நிச்சயமற்ற நிறைய சிலவற்றை பெறுவீர்கள் நீங்கள் கற்பனை செய்திருக்க மாட்டீர்கள் நான் குறிப்பிட்டது போல் EMI மற்றும் EMC சிக்கல்கள் வயரிங் சிக்கல்கள் இருக்கலாம் கூறு அமைப்பைத் தேர்ந்தெடுப்பதில் சிக்கல்கள் இருக்கலாம் கேட் யோக படுத்துவது பாதுகாப்பு சிக்கல்கள் மின்னழுத்த பாதுகாப்பு சிக்கல்கள் தற்போதைய பாதுகாப்பு சிக்கல்கள் இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்தல் இதுபோன்ற பல சிறிய சிறிய விஷயங்கள் சேர்க்கப்படும் பின்னர் அவை ஒரு பெரிய குறிப்பிடத்தக்க பிரச்சனையாக மாறும் மேலும் நீங்கள் ஆய்வக அட்டவணையில் செய்யத் தொடங்கும் போது நீங்கள் மேலும் மேலும் அனுபவத்தைப் பெறத் தொடங்குவீர்கள் மேலும் இது ஒரு கலைஞரைப் போன்றது இது பொறியியல் மற்றும் அறிவியல் மட்டுமல்ல நீங்கள் சுற்றுகளின் PCB தளவமைப்புகளை செயல்படுத்தி அதிலிருந்து முடிவுகளைப் பெற முயற்சிக்கும்போது அது கலையும் கூட இந்தப் பாடத்திட்டத்திலிருந்து நீங்கள் ஏதாவது கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் மேலும் DC DC மாற்றிகள் தனிமைப்படுத்தப்படாத மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட இரண்டும் உங்களுக்குத் தெரியும் என்று நம்புகிறேன் மேலும் திறந்த மூலக் கருவிகளைப் பயன்படுத்தி சர்க்யூட்டை எவ்வாறு உருவகப்படுத்துவது என்பது உங்களுக்குத் தெரியும் இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் நுண்ணறிவைப் பெறுதல் மற்றும் ஒரு சுற்று உள்ளீடு வெளியீட்டு தொடர்பு மற்றும் இதைப் பயன்படுத்தி சுற்று உருவகப்படுத்துவது பற்றி நீங்கள் செய்யும் முறை ஆகியவை அடிப்படையைக் கொண்டுள்ளன நீங்கள் இன்னும் அதிகமான இது போன்றவற்றை பார்த்து மேலும் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் லிட்ரேச்சர் மற்றும் பேப்பர்களில் கிடைக்கும் மற்ற இடவியல் மற்றும் மிகவும் வேறுபட்ட இடவியல்களுடன் செயல்படுத்துவது பின்னர் திறந்த வெளியைப் படிக்க முயற்சிப்பது ஒரு குறிப்பிட்ட உடைந்த அல்லது சேதமடைந்த SMPS பகுதியைத் திறப்பது ஆகியவற்றை செய்யவும் அவற்றைத் திறந்து உள்ளே என்ன நடக்கிறது மற்றும் அது போன்ற விஷயங்களைப் படிக்க முயற்சிக்கவும் அந்த வகையில் நீங்கள் DC DC மாற்றிகளை ஆராய்ந்து மேலும் நுண்ணறிவுகளைப் பெற முயற்சி செய்யலாம் நான் உங்களை மிக சுருக்கமாக தொட்டு உணரவைத்த ஆனால் மிக ஆழமாகச் செல்லாத மற்றொரு மிக மிக முக்கியமான அம்சம் காந்தவியல் பகுதி காந்தவியல் தூண்டல் காந்தம் மற்றும் மின்மாற்றி காந்தம் ஆகிய இரண்டிற்கும் மிகவும் முக்கியமானது மேலும் இந்த மின் மற்றும் காந்த வடிவமைப்பு DC DC மாற்றிகளின் முறையான செயல்பாட்டிற்கு மிகவும் முக்கியமானது மேலும் மின்மாற்றிகள் மற்றும் தூண்டிகளை வடிவமைக்கும் இந்த கலையில் நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டும் நீங்கள் காற்றாடி மின்மாற்றிகளை மேலும் மேலும் நீங்கள் பல்வேறு வகையான கோர்களை எடுத்து அவற்றை ஒன்றாக இணைத்து உடல் ரீதியாக அதை உங்கள் கையால் சுழற்றி பின்னர் தெளிவான இடைவெளிகளைச் செருகவும் பின்னர் தூண்டல் மதிப்புகளைச் சரிபார்க்கவும் இதைத் தொடர்ந்து செய்யவும் பின்னர் நீங்கள் காந்தத்தை உருவாக்கும் அதிக நம்பிக்கையைப் பெறுவீர்கள் ஏனென்றால் பெரும்பாலான மின்சக்தி மின்னணு சாதனங்களில் DC DC மாற்றிகள் உள்ளன மைய உருவம் மையக் கூறு சக்தி குறைக்கடத்தி சாதனம் மட்டுமல்ல ஆனால் இன்னும் உண்மையில் மின்மாற்றிகள் மற்றும் மின்தூண்டிகளான காந்தக் கூறுகள் நீங்கள் கலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் மின்மாற்றிகளையும் இந்த தூண்டிகளையும் உருவாக்கும் முயற்சியில் உங்கள் திறமையை அளவிட முடியுமா என்று பார்க்க முயற்சிக்க வேண்டும் எனவே நான் இந்த தலைப்பை முடித்துவிட்டு எதிர்காலத்தில் மீண்டும் வேறு பாடத்தில் உங்களை சந்திக்கிறேன்